IPR இல் 'உரிமை' என்பதன் பொருள் உரிமை என்றால் என்ன அது அங்கீகரிக்கப்பட்டதும் பாதுகாக்கப்பட்டதும் மீறப்படும்போது சட்டவிரோதம் என்று அறியப்பட்டு உரிமை உள்ளவருக்குத் தீர்வு தரவல்லதுமான ஓர் சட்ட உரிமை ஆகும் எங்களுக்கு உரிமை உண்டு என்று கூறும் போது நாம் என்ன உணர்த்த விரும்புகிறோம் உரிமை என்பது சட்டப்பூர்வ உரிமையைக் குறிக்கிறது இது நீங்கள் சட்டபூர்வமாக பெறத் தகுதியுடைய ஒன்று இது நியாயப்படுத்தக் கூடிய ஒன்று இதனை அங்கீகரிக்க முடியும் இது பாதுகாக்கக்கூடிய ஒன்று இதன் மீறல் சட்டவிரோதமாகக் கருதப்படுகிறது யாருக்கு நேர்ந்ததோ அவருக்கு ஒரு தீர்வும் தரப்படுகிறது IPR இல் உரிமை என்பதன் பொருள் உரிமைகள் இரண்டு விதமாக பயன்படுத்தப்படலாம் ஒரு சுதந்திரமாக உரிமை பெற்றவருக்கு சில செயல்களைச் செய்வதற்கான சுதந்திரத்தைத் தருகிறது ஒரு உரிமம் ஆக யாரோ ஒருவர் சம்மதித்தால் ஒரு செயலைச் செய்வதற்கான உரிமை உரிமைகளை இரண்டு பரந்த புலன்களில் பயன்படுத்தலாம் இது ஒரு சுதந்திரத்தின் பொருளில் பயன்படுத்தப் படலாம் ஏதோ ஒன்றைச் செய்யக்கூடிய திறன் அல்லது சுதந்திரம் இது உரிமத்தின் அர்த்தத்திலும் பயன்படுத்தப்படலாம் யாரோ ஒருவர் ஒப்புதல் அளித்ததால் அல்லது யாரோ அனுமதிக்கப்பட்டு இருப்பதால் சில செயல்களைச் செய்ய முடிவது IPR இல் உரிமை என்பதன் பொருள் மனிதர்களிடம் உள்ள சில உரிமைகள் அவர்களுக்கு இயல்பிலேயே உரியவை எடுத்துக்காட்டு மனித உரிமைகள் வாக்களிக்கும் உரிமை தனி உரிமைக்கான உரிமை சில உரிமைகள் மனிதனுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களில் வெளிப்படுகின்றன எடுத்துக்காட்டு சொத்து உரிமை என்பது சட்டத்தால் அங்கிகரிக்கப்படவேண்டும் உரிமைகள் பொதுவானவையாக இருக்கலாம் அதாவது ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரியதாக எடுத்துக்காட்டுதேசத்தால் பாதுகாக்கப்படும் உரிமை அல்லது பிரத்தியேகமாக அதாவது உரிமை கொண்டவர் தமது சம்மதம் இல்லாமல் ஒரு செயலைச் செய்யக் கூடாது என்று மற்றவரைத் தடுக்க இயலும் எடுத்துக்காட்டு சொத்துரிமை ஒரு மனிதனுக்கு இயல்பாகவே சில உரிமைகள் வெளிப்படும் மனித உரிமைகள் என்று நாம் எப்போதும் சொல்வது போல் வாக்களிக்கும் உரிமை தனி உரிமைக்கான உரிமை இருத்தலுக்கான உரிமை இவை ஒரு மனிதனுக்கு இயல்பானவை மனிதனுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களில் வெளிப்படும் உரிமைகளும் உள்ளன எடுத்துக்காட்டாக சொத்து உள்ளது எனவே ஒரு மனிதனாக இருப்பதால் ஒருவரிடம் வெளிப்படும் உரிமைகளின் தொகுப்பை நாம் உள்ளார்ந்த உரிமைகள் என்று அழைக்கிறோம் மேலும் பொருள்களைச் சொந்தமாகக் கொள்ளவும் மற்றவருக்கு மாற்றி விடவும் மனிதர்களால் இயலும் என்பதால் பொருட்கள் மேல் நாம் காட்டக்கூடிய சில உரிமைகளும் உள்ளன இந்த வகையில் உரிமைகள் சட்டத்தால் உருவாக்கப்படுகின்றன உண்மையில் நமக்கு ஒரு விஷயம் உரிமையாகக் கருதப்பட வேண்டும் என்றால் அதற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் தேவை உரிமைகள் மக்களால் பகிரப்படும் பொதுவான இயல்பு உடையதாக இருக்கலாம் பாதுகாப்பு உரிமை ஒரு குடிமகன் அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்க்கும் ஒவ்வொரு குடிமகனும் உரிமை கோரக் கூடிய பொதுவான உரிமை ஒவ்வொரு குடிமகனுக்கும் கிடைக்கக் கூடியதும் கூட அதேசமயம் சில உரிமைகள் பிரத்தியேக முறையில் இயக்கப் படலாம் அல்லது பயன்படுத்தப்படலாம் உரிமைகள் உங்களுக்கு தனித்துவத்தை வழங்கும்போது மக்களைச் சில செயல்களைச் செய்ய விடாமல் தடுக்க உங்களுக்கு உரிமை உண்டு என்று அர்த்தம் உதாரணமாக நீங்கள் ஒரு சொத்து வைத்திருந்தால் யாரையும் அதில் நுழைய விடாமல் தடுப்பதற்கும்யாரும் அந்த சொத்தை அனுபவிக்காமல் தடுப்பதற்கும் உங்களுக்கு உரிமை உண்டு நீங்கள் சொந்தமாக ஒரு புத்தகத்தை வைத்திருந்தால் அந்த புத்தகத்தைப் படிப்பதில் இருந்தும் அல்லது பார்ப்பதில் இருந்தும் அல்லது அந்தப் புத்தகத்தை எந்தவகையிலும் பயன்படுத்துவதில் இருந்தும் மக்களை விலக்க உங்களுக்கு உரிமை உண்டு எனவே பிரத்தியேகப் உரிமைகள் என்பது ஒரு நபருக்கு மற்றவர்களை அவர் அனுமதியின்றி சில செயல்களைச் செய்ய விடாமல் தடுக்கும் திறனை வழங்கவல்லது IPR இல் உரிமை என்பதன்பொருள் அறிவுசார் சொத்துரிமை என்பது அறிவுசார் சொத்தில் இருந்து வெளிப்படும் பாதுகாக்கக் கூடிய தன்மை உடையதாகும் எடுத்துக்காட்டு பதிப்புரிமை காப்புரிமை அறிவுசார் சொத்துரிமை மீறல் வரம்பு மீறலைக் குறிக்கிறது காப்புரிமை சட்டம் ஒரு கண்டுபிடிப்பை பயன்படுத்தும் உருவாக்கும் விற்பனை செய்யும் ஏற்றுமதி செய்யும் உரிமையைப் பாதுகாக்கிறது அந்தவகையில் நாம் உரிமைகளைப் பற்றிப் பேசும்போது அறிவுசார் சொத்துக்களைப் பொறுத்தவரை அறிவுசார் சொத்தில் இருந்து வெளிப்படும் பாதுகாக்கக்கூடிய உரிமைகளைப் பற்றி பேசுகிறோம் உதாரணமாக ஒரு புத்தகத்தின் வடிவில் ஒரு கலைப்படைப்பு இருந்தால் புத்தகத்தை உருவாக்கியவர் அல்லது புத்தகத்தை வைத்திருப்பவர் மற்றவர்கள் அந்தப்புத்தகத்தை பயன்படுத்துவதையோ புத்தகத்திலிருந்து தகவல்களை வெவ்வேறு வழிகளில் பரப்புவதையோ தடுக்க முடியும் ஏனென்றால் அவருக்கு அதன் மேல் ஒரு பிரத்தியேகமான உரிமை உள்ளது இதனை நாம் பதிப்புரிமை என்று அழைக்கிறோம் ஒரு கண்டுபிடிப்பின் மீது ஒருவருக்கு பிரத்தியேக உரிமை இருந்தால் அந்த உரிமையை காப்புரிமை என்று அழைக்கிறோம் காப்புரிமை ஒரு நபருக்கு அந்தக் கண்டுபிடிப்பை விற்பனைக்கு வழங்குவதற்கு விற்க அல்லது தயாரிக்க மேலும் இறக்குமதி செய்ய ஆகியவற்றுக்கு சுதந்திரத்தை அளிக்கிறது இவற்றை உரிமையாளர் சம்மதமின்றி செய்யும் எவரும் உரிமையாளரின் உரிமையை மீறியவர் ஆவார் சரியான உரிமையாளரின் உரிமையை மீறுவது தொடர்பான இச்சட்டம் அறிவுசார் சொத்துரிமை மீறல் சட்டம் என்று அழைக்கப்படுகிறது தொழில்நுட்ப ரீதியாக வரம்பு மீறல் என்பது இன்னொருவரின் சொத்துக்குள் நுழைவது ஆகும் சில தனியார் சொத்துக்களின் முன்பு எல்லை மீறிஉள்ளே நுழைபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அறிக்கைகள் வைக்கப்பட்டிருப்பதைப் பார்த்து இருப்பீர்கள் இதன் பொருள் என்னவென்றால் யாராவது எல்லை மீறி தனியார் இடத்தின் உள்ளே நுழையும் போது அவர் உரிமையாளரின் சொத்துரிமையை மீறியவர் ஆகிறார் இத்தகைய எல்லை மீறலுக்கு சில நேரம் சிவில் தீர்வுகளும் சில நேரம் கிரிமினல் தீர்வுகளும் வழங்கப்படலாம் ஒரு அறிவுசார் சொத்தின் மீது எல்லை மீறல் நிகழும்போது அதை நாம் வரம்பு மீறல் என்று அழைக்கிறோம் வரம்பு மீறல் என்பது இன்னொருவரின் அறிவுசார் சொத்துக்களில் ஊடுருவுவதை தவிர வேறொன்றுமில்லை இது ஒருவரின் அறிவுசார் சொத்துக்களில் இருந்து எழும் உரிமைகளுடன் தொடர்புடையது கண்டுபிடிப்பு விஷயத்தில் நான் கூறியதுபோல் காப்புரிமை சட்டம் உருவாக்கும் உரிமை பயன்பாட்டு உரிமை விற்பனை செய்வதற்கான உரிமை விற்பனைக்கு வழங்குவதற்கான உரிமை மற்றும் கண்டுபிடிப்பை இறக்குமதி செய்யும் உரிமை ஆகியவற்றைப் பாதுகாக்கிறது இந்த உரிமைகளில் ஏதேனும் ஊடுருவல் இருந்தால் அறிவுசார் சொத்துரிமை மீறல் உள்ளது என்று கூறுகிறோம்